ஃபோரியர் உருமாற்றங்கள் அறிமுகம் பகுதி 3 இப் φ " குட்" இஸ் குட் இப் அண்ட் ஒன்லி இப் எக்ஸிஸ்ட்ஸ் நல்ல சார்புகள் முற்றிலும் தொடர்ச்சியானவை தொடர்ச்சி சீரான தொடர்ச்சியை விட வலிமையானவை வழக்கமான தொடர்கள் எந்தவொரு நல்ல சார்பிற்கும் நல்ல சார்புகளின் வரிசை என இருந்தால் வழக்கமானதாகும் கா இங்கு φ " குட்" அடுத்த தொகுதிக்குச் செல்வதை உங்களுக்குத் தெரியப்படுத்தும் முன் நான் வழக்கமான வரிசை என்னும் மற்றொரு கருத்தை வரையறுக்கப் போகிறேன் சரியா எனவே வழக்கமான வரிசை மூலம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு வரிசை நல்ல சார்புகளின் வரிசை அந்த வரிசையை நான் எனக் குறிப்பிடுகிறேன் எந்தவொரு நல்ல சார்புகளுக்கும் நல்ல சார்பின் வரிசை வழக்கமானதாக இருக்கும் எனக்கு பின்வரும் தொகை உள்ளது சரியா எனவே இந்த நல்ல சார்பு யை பொறுத்து என்னால் தொகையீடு செய்ய முடிந்தால் இந்த வரிசை சார்புகள் யை தொகையீடு செய்ய முடிந்தால் மேலும் அப்படி இருந்தால் இந்த வரிசை வழக்கமான சார்புகள் என அழைக்கப்படுகின்றது உங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருகிறேன் கொடுத்த சார்பு என்னிடம் இருந்தால் இங்கு என்பது ஒரு நல்ல சார்பு எனவே நான் என்ன பெறுவேன் இந்த இன்டகிறல் இங்கு g என்பது பை ஆகும் ஒரு பொது g என்று சொல்வோம் எனவே நான் க்கு சமமாக யைப் பெறுகிறேன் எனவே இது இரண்டு நல்ல சார்புகளின் தொகையீடு மூலம் கிடைத்த ஒரு நல்ல சார்பு இரண்டு நல்ல சார்புகளின் பெருக்கலுக்கும் தொகையீடு கிடைக்கும் மேலும் வரம்பு இன்பினிடிக்கு செல்லும் போது இந்த இன்டகிறல் கிடைக்கும் என்பதை நான் குறிப்பிட வேண்டும் எனவே என்ன நடக்கிறது இந்த வரம்பில் இந்த வரம்பில் தொகையீடு → 0 வரம்பை நான் எடுத்துக்கொள்வதால் இந்த எடுத்துக்காட்டுக்கு வருகிறேன் எனவே எனது n → ∞ எனில் தொகையீடு → 0 ஏனெனில் தொகுதியில் தொகையீடு செய்ய முடிவதால் ஏனெனில் இது இரண்டு நல்ல சார்புகளின் பெருக்கலாகும் எனவே நான் சில சமநிலைகளை வரையறுக்க வேண்டும் நான் இந்த கோவையை எனது கோவை IV என அழைக்கிறேன் எனவே இந்த கோவையை நான் கோவை IV என அழைக்கப் போகிறேன் IV இருந்தால் இரண்டு நல்ல சார்புகளின் வரிசைகள் சமம் பொதுவான சார்புகள் நல்ல சார்புகளின் தொகை குறித்த அவற்றின் செயல்பாட்டின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகின்றன f என்பது சாதாரணமானது ஒற்றை மதிப்புள்ள சார்பு என்றால் ஒரு பொதுவான சார்பு சாதாரண fn க்கு சமமாக இருக்கும் இது ஒரு எந்த நல்ல சார்பு g க்கு நல்ல சார்புகளின் வரிசையாக fn st எனவே எனது IV உள்ளது என்றால் நல்ல சார்புகளின் இரண்டு வரிசைகள் சமம் மற்றும் இரண்டு வரிசைகள் ஒத்ததாக இருக்கும் எனவே நான் வழக்கமான சார்புகளின் இரண்டு வரிசைகளை ஒப்பிடப் போகிறேன் அதாவது நல்ல சார்பின் இரண்டு வரிசைகள் IV ஆல் வரையறுக்கப்பட்ட அவற்றின் தொடர்புடைய தொகையீட்டை நான் ஒப்பிடப் போகிறேன் பின்னர் என்னிடம் இருப்பது எனது பொதுவான சார்பு எனவே தொடங்குவதற்கு நான் வரையறுக்க விரும்பிய விஷயம் இதுதான் எனது பொதுமைப்படுத்தப்பட்ட சார்புகள் f மூலம் குறிக்கலாம் எனது பொதுமைப்படுத்தப்பட்ட சார்புகள் நல்ல சார்புகளின் தொகையீட்டில் அவைகளின் செயல்பாட்டை பொறுத்து வரையறுக்கப்படுகின்றது எனவே இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் இந்த சார்பு f என்னிடம் இருந்தால் நான் இந்த அடைப்புக்குறி குறியீட்டைப் பயன்படுத்துகிறேன் இது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த f g என்பது உண்மையில் ஆகும் இப்போது நான் இந்த பொதுவான சார்பைக் கொண்டுள்ளேன் எனவே பொதுவான சார்பு அதன் நல்ல சார்பின் வழக்கமான வரிசையாகும் எனவே நான் எனது f ஐ ஆல் மாற்றி குறிக்கப் போகிறேன் எனவே இவை எனது நல்ல சார்புகளின் தொடர்கள் எனவே இதுவும் க்கு சமம் என்று எனக்குக் கிடைக்கும் எனவே g இல் f இன் எனது செயல் g இல் வரம்பின் அர்த்தத்தில் வரையறுக்கப்படுகிறது எனவே நான் இப்படித்தான் எனது பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பை வரையறுக்கிறேன் எனவே இறுதியாக சாதாரண சார்பு என்று அழைக்கப்படுவதை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் எனவே f என்ற எனது சார்பு சாதாரணமானது என்றால் அதுவும் நான் சாதாரண சார்புகளைச் சொல்லும்போது சாதாரண சார்புகள் உங்கள் வழக்கமான சார்புகள் சாதாரண சார்புகள் உங்கள் நார்மல் சார்புகள் அது உங்களுக்கு தெரியும் அல்லது அவை ஒற்றை மதிப்புள்ள சார்புகள் என அழைக்கப்பட்ட நுண் கணிதத்தில் நாம் அனைவரும் அறிந்த சார்புகளே நாம் அதை சாதாரண சார்பு மூலம் குறிக்கப் போகிறோம் எனவே ஒரு சார்பு சாதாரணமாக இருந்தால் என்னிடம் இருப்பது என்னவென்றால் பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பு சமமானதாகும் இந்த குறிப்புகள் அனைத்தையும் முன்னிலைப்படுத்துகிறேன் இந்த குறிப்புகள் அனைத்தும் ஏன் அறிமுகப்படுத்தப்படுகின்றன என்பதை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் எனவே பொதுவான சார்பு நல்ல சார்புகளின் வரிசை fn இல் உள்ள ஒரு சாதாரண செயல்பாட்டிற்கு சார்பிற்கு சமமானது எந்தவொரு நல்ல சார்பு g க்கும் என்னிடம் இருக்கும் தொகையீட்டின் உண்மை பின்வருமாறு எனவே என்னிடம் இருக்கிறது எனவே நான் முன்னிலைப்படுத்த விரும்பும் போதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண சார்பு இருந்தால் எனவே இந்த வரையறை எங்குள்ளது என்பதைக் கவனிப்பது அர்த்தமுள்ளதாகும் எனவே என்னிடம் ஒரு சாதாரண சார்பு இருந்தால் அந்த சாதாரண சார்பின் ஃபோரியர் உருமாற்றத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை நான் என்ன செய்கிறேன் என்றால் அந்த சாதாரண சார்பை பின்வரும் வரிசையை பயன்படுத்தி அதற்கு சமமான பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பால் குறிக்கிறேன் மேலும் அந்த பொதுமைப்படுத்தப்பட்ட சார்புக்கு ஃபோரியர் உருமாற்றத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிகிறது மேலும் நான் n முடிவிலிக்குச் செல்லும் வரம்பை எடுத்துக்கொள்கிறேன் அது பொதுவான அர்த்தத்தில் அந்த சாதாரண சார்பின் ஃபோரியர் உருமாற்றத்தை எனக்குத் தரும் எனவே நான் உங்களுக்கு ஓர் உதாரணம் மூலம் காண்பிக்கிறேன் எனவே நான் உங்களுக்கு ஒரு விரைவான எடுத்துக்காட்டைக் கொடுக்கிறேன் கா அலகு சார்பு என்பது வரையறுக்கப்படுகிறது நல்ல சார்பின் வழக்கமான வரிசை என்பது அலகு சார்பை வரையறுக்கிறது இது சாதாரண க்கு சமமான பொதுவான சார்பு ஆகும் f1 எ ஹெவிசைட் சார்பு H என்ற பொதுவான சார்பு சாதாரண சார்புக்கு சமமாகும் எனவே என்னிடம் ஓர் அலகு சார்பு இருந்தால் அதை நான் மூலம் குறிக்கிறேன் மேலும் அது மூலம் வரையறுக்கப்படுகிறது எனவே இது ஒரு அடையாள சார்பு மற்றும் அதன் குறியீடானது ஒன்றுடன் பெருக்கப்படுவதைப் போன்றது எனவே இங்கு என்பது ஒரு நல்ல சார்பு எனவே என்னிடம் இருப்பது என்னவென்றால் எனது வழக்கமான வரிசை இந்த வழக்கமான வரிசை கருதுவது வழங்கிய எனது நல்ல சார்புகளின் வழக்கமான வரிசை ஆகும் இந்த வழக்கமான வரிசையை இது வரையறுக்கிறது இது எனது அலகு சார்பை வரையறுக்கிறது இந்த பொதுவான சார்பு f 1 என்ற சாதாரண சார்புக்கு சமமானதாகும் எனவே என்னவென்று இங்கே எனக்குத் தெரியும் f ஒன்றுக்கு சமமான ஃபோரியர் உருமாற்றத்தை என்னால் எளிதாகக் கண்டுபிடிக்க முடிகிறது எனினும் ஃபோரியர் உருமாற்றத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு சார்பு என்னிடம் இருந்தால் இந்த விஷயத்தில் இங்கே நல்ல சார்புகளின் தொடர்புடைய வரிசையைப் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது மேலும் இந்த வரிசையின் ஃபோரியர் உருமாற்றத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிகிறது மேலும் அந்த தொகையீட்டில் முடிவிலிக்கு செல்லும் வரம்பை எடுத்துக்கொள்ள முடியும் எனவே அது சாதாரண சார்புடன் தொடர்புடைய சாதாரண சார்பின் ஃபோரியர் உருமாற்றத்தை எனக்கு வழங்கப் போகிறது அதனால் இதேபோல் மற்றொரு உதாரணம் என்னவென்றால் என்னிடம் ஹெவிசைட் சார்பு இருப்பது எனவே H என்பது இந்த பின்வரும் பொதுவான சார்புக்கு சமமாக வரையறுக்கப்படுகிறது பொதுத்தன்மை இழக்காமல் மீண்டும் H g என்பவை நல்ல சார்புகள் வரையறை சொல்வது போல் மீண்டும் எனது ஹெவிசைட் சார்பினை பயன்படுத்தி வழங்கப்படுகிறது எனவே இந்த பொதுவான சார்புx நேர்மறையாக இருந்தால் 1 எனவும் மற்றும் x நேர்மறையாக இல்லாவிட்டால் 0 எனவும் வழங்கப்படும் சாதாரண சார்பு H க்கு சமம் sgn பொதுமைப்படுத்தப்பட்டசார்பின் சமன்பாடு எனவே இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது இது நமது முக்கியத்துவம் வாய்ந்த சைன் சார்பு என்று அழைக்கப்படுகிறது அதனால் சைன் சார்பு என்றால் என்ன எனவே சைன் சார்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது எனவே இது எனது சாதாரண சார்பு இது நான் சைன் சார்பைப் பற்றி பேசும் சாதாரண சார்பு இந்த பொதுவான சார்பு க்கு சமமானதாக இருக்கும் இதை மீண்டும் மாற்றுவோம் sgn என்பது என்ன எனவே ∞ லிருந்து 0 வரை சைன் ஆப் x என்பது மைனஸ் 1 எனவே என்னிடம் ஒரு g dx பிளஸ் 0 முதல் முடிவிலி வரை உள்ளது என்னிடம் ஒரு பிளஸ் சைன் உள்ளது எனவே இது g dx என மாறும் எனவே இந்த சாதாரண சார்பு சைன் x க்கு சமமான பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பின் வரையறை பின்வருமாறு எனவே இது இந்த நல்ல சார்பு gன் மீதான நடவடிக்கை சைன் ஆப் x என்பது உண்மையில் இரண்டு மடங்கு ஹெவிசைட் சார்பு மைனஸ் எனது அலகு சார்புக்கு சமமானது என்ற இந்த பயனுள்ள உறவை தயவுசெய்து சரிபார்க்கவும் நான் இந்த உறவை மிகவும் அடிக்கடி பயன்படுத்தப் போகிறேன் எனவே நல்ல சார்பு பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பின் அனைத்து கருத்தை நான் ஏன் அறிமுகப்படுத்தினேன் என்பதை எடுத்துக்காட்டு மூலம் நான் அடுத்து விவரிக்கப் போகிறேன் டிராக் δ சார்பு • δ சார்பு ஒரு கிளாசிக்கல் சார்பு அல்ல •சார்பு என்ற பொதுவான "அர்த்தத்தில்வரையறுக்கப்பட்டுள்ளது • மேலே வரையறுக்கப்பட்ட பொதுவான சார்பு எதுவும் இல்லை • • • • ஃபோரியர் உருமாற்றத்திற்கு சரியான வரையறை இல்லாத மிக முக்கியமான எடுத்துக்காட்டு டிராக் டெல்டா சார்பு டிராக் டெல்டா சார்பு என்றால் என்ன நம்மில் பெரும்பாலானோர் டிராக் டெல்டா சார்பு என்ன என்பதை அறிவோம் எனவே டிராக் டெல்டா சார்பு ஒரு கிளாசிக்கல் சார்பு அல்ல என்று மாறிவிடும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பயன்பாட்டுக் கணிதம் என எல்லா இடங்களிலும் இது பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு கிளாசிக்கல் சார்பு அல்ல மற்றும் இது ஒரு சார்பாகும் இந்த சார்பை பொதுமைப்படுத்தப்பட்டதில் மட்டுமே என்னால் வரையறுக்க முடியும் எனவே அதை ஏன் பொதுமைப்படுத்தப்பட்ட அர்த்தத்தில் வரையறுக்க முடியும் ஏனென்றால் என எனக்கு தெரியும் அதனால் இங்கே எனது 1 என்பது எனது நல்ல சார்பு எனவே பொதுவான அர்த்தத்தில் எனது டெல்டா சார்பு அதை வரையறுக்க முடியும் மேலும் நம்மிடம் இயல்பான சார்பு இருப்பது இல்லை அதன் பொதுவான சார்பைப் பற்றி வரையறுக்கப்படுகிறது எனவே நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் டெல்டா சார்பு என்பது நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது டெல்டா சார்பு என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே டெல்டா சார்பு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் முடிவிலிக்குச் செல்லப் போகிறது இல்லையெனில் 0 ஆனால் இது கிளாசிக்கல் அர்த்தத்தில் ஒரு சார்பு அல்ல இது பொதுவான அர்த்தத்தில் தொகையீட்டால் வரையறுக்கப்பட்ட ஒரே சார்பு மற்றும் பொதுவான சார்பு எதுவுமில்லை அதற்கு சமமான பொதுவான சார்பு இங்கே வரையறுக்கப்படுகிறது இப்போது நாம் அனைவரும் டெல்டா சார்பின் சில பண்புகளை நன்கு அறிந்திருக்கிறோம் எனவே மீண்டும் டெல்டா சார்பின் பண்புகள் சிலவற்றை முன்னிலைப்படுத்துகிறேன் மீண்டும் இந்த பண்புகள் பொதுமைப்படுத்தப்பட்ட அர்த்தத்தில் பொதுவாக வரையறுக்கப்படுகின்றன எனவே ஒரு பண்பு என்னவென்றால் உங்களிடம் ஒரு சார்பு உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் δx − a மடங்கு நல்ல சார்பு என்று கூறுவோம் அதுவும் f ∗ δx − a க்கு சமமாக இருக்க முடியும் இந்த சமத்துவத்தை மீண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் பொதுவான அர்த்தத்தில் இந்த சமத்துவத்தில் நான் இங்கே வரையறுத்துள்ள அந்த தொகையீட்டில் தான் நான் பார்க்க வேண்டும் பின்னர் டெல்டா சார்பிற்கு என்னிடம் உள்ள மற்றொரு பண்பு x ∗ δ என்பது 0 பின்னர் என்னிடம் உள்ள δx − a என்பது ஒரு இரட்டைப் படை சார்பு அதனால் δx − a என்பது δa − x மற்றும் இறுதியாக எனது ஹெவிசைட் சார்பின் வகையீடு டெல்டா சார்பு என்று மாறிவிடும் எனவே நான் அதை நிரூபிக்கப் போவதை விரைவில் பின்னர் காண்பிக்கப் போகிறேன் எனவே இவை சிறப்பம்சமாக இருக்கும் சில பண்புகள் δ சார்பை சாதாரண சார்புகளின் வரிசையின் வரம்பாகக் கருதலாம் அதாவது பெரும்பாலும் இயற்பியல் குவாண்டம் இயக்கவியலில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் நான் முன்னேறுவதற்கு முன்பு எனது டெல்டா சார்பை பின்வரும் சாதாரண சார்புகளின் வரம்பாக எப்போதும் தோராயமாக மதிப்பிட முடியும் என்பதைக் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே எனது டெல்டா சார்பை இந்த வரிசையின் ஒரு வரம்பாக நான் எப்போதும் தோராயமாக மதிப்பிட முடியும் இந்த வரிசை என்ன வரிசை ஆகும் இது இல் இன் வரம்பு முடிவிலிக்கு முனைவதால் கிடைக்கிறது எனவே இந்த தனிப்பட்ட சார்புகளின் டெல்டா n என வரையறுக்க வேண்டும் எனவே எனது வரம்பு முடிவிலிக்குச் செல்லும்போது இந்த சார்புகளின் டெல்டா எனது டிராக் டெல்டா சார்புக்குச் செல்கிறது எனவே ஒன்று இந்த வரிசையாக எனது டெல்டா சார்பைக் குறிக்கலாம் அல்லது பொதுமைப்படுத்தப்பட்டதில் எனது டெல்டா சார்பைக் குறிக்க முடியும் அது அந்த தொகையீடுதல் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இருக்கும் எனவே சிலவற்றை அல்லது ஃபோரியர் உருமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் டெல்டா சார்பின் பண்புகளை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் எனவே குறிப்பாக டெல்டா சார்பின் ஃபோரியர் உருமாற்றத்தை நான் மதிப்பீடு செய்ய விரும்பினால் டெல்டா ஆப் இன் ஃபோரியர் உருமாற்றம் என்று சொல்லலாம் எனவே நான் வரையறையைப் பயன்படுத்த விரும்பினால் இது என ஆகிறது இப்போது எதிர்மறை முடிவிலி முதல் முடிவிலி வரை என்னிடம் உள்ளது ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே டெல்டா சார்பு எதிர்மறை அல்லாத பூஜ்ஜியமல்லாத மதிப்பை அடைகிறது அது 0 க்கு சமம் மற்றும் x 0 க்கு சமமாகும்போது இது 1 ஆகிறது எனவே நான் காரணி ஐ மட்டுமே விட்டுவிட்டேன் எனவே தொகையீடு 1 ஆகிறது சரியா இதற்கு நேர்மாறாக நான் இன் ஃபோரியர் தலைகீழ் மதிப்பீடு செய்தால் பின்னர் அது எனது டெல்டா சார்பு ஆகும் சரியா எனவே இதை நான் ஏன் குறிக்கிறேன் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட வரையறை பெரும்பாலும் இயற்பியல் அல்லது குவாண்டம் இயக்கவியலில் பயன்படுத்தப்படுகிறது டெல்டா சார்பின் வரையறை என்பது ஃபோரியர் உருமாற்றத்தின் தலைகீழாகும் அதனால் நாம் மேலும் முன்னேறுவோம் பொதுமை சார்புகள் δ க்கு சமமானவை ஒரு நல்ல சார்புக்கு பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பின் வகைக்கெழு பகுதி தொகையிடுதல் மூலம் தீர்வு பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பின் இன்னும் சில பண்புகளை உங்களுக்கு தருகிறேன் எனவேஎன்னிடம் பொதுமைப்படுத்தப்பட்ட சார்புக்கு சமமாக இருந்தால் டெல்டா சார்புக்கு சமமான பொதுவான சார்பை நான் உங்களுக்குக் காட்டப் போகிறேன் எனவே இது நான் அதை ஒரு நல்ல சார்பின் அடிப்படையில் வரையறுக்க வேண்டும் என்பதாகும் எனவே ஒரு நல்ல சார்பு க்கு டெல்டா ஆப் g டெல்டா கமா g என்ற அடைப்புக்குறி என்னிடம் உள்ளது இது என வரையறுக்கப்படுகிறது இந்தத் தொகையீட்டில் ஒன்றுமில்லை ஆனால் g 0 வில் உள்ளது எனவே இது டெல்டா சார்பிற்கு சமமான எனது பொதுவான சார்பு ஆகும் நான் பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பின் வகைக்கெழுவைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் அதை f பிரைமால் குறிக்கிறேன் என்று சொல்லலாம் எனவே மீண்டும் எனது அடைப்புக்குறி குறியீட்டைப் பயன்படுத்தி மற்றும் நான் பகுதி தொகையிடுதலைப் பயன்படுத்துகிறேன் எனவே பகுதி தொகையீட்டில் முதல் சார்பு மற்றும் இரண்டாவது சார்பு என பயன்படுத்தப் போகிறேன் எனவே f இன்டகிறல் g மைனஸ் இதை எனது முதல் சார்பு எனது இரண்டாவது சார்பு என பயன்படுத்தப் போகிறேன் எனவே மைனஸ்முடிவிலியிலிருந்து முடிவிலி வரைக்கும் மதிப்பீடு செய்யப்பட்ட g f எனக்கு கிடைக்கும் பின்னர் மைனஸ் இன்டகிறல் f g மைனஸ் முடிவிலியிலிருந்து முடிவிலி வரைக்கும் இப்போது இது சார்புகளை முற்றிலும் தொகையிடக்கூடியது என்பது உண்மைஏனெனில் இல்லை என்றால் ஃபோரியர் உருமாற்றம் வரையறுக்கப்படாது கடைசி புள்ளிகளான மைனஸ் முடிவிலி மற்றும் முடிவிலி ஆகியவற்றில் இவை மறைந்துவிடும் என்பதை நான் அறிந்தேன் ஏனெனில் இவை முற்றிலும் தொகையிடக்கூடிய சார்பு எனவே இது எதிர்மறை இன்டகிறல் f g dx என்று எனக்குத் தெரியும் அல்லது இது பகுதி தொகையிடுதலை சரியாகப் பயன்படுத்தினால் f டைம்ஸ் g பிரைமுக்கு சமம் எனவே f டைம்ஸ் g பிரைம் நான் அடைப்புக்குறி f கமா g பிரைம் வெளியே கழித்தல் அடையாளத்துடன் பெறுகிறேன் எனவே ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பின் வகைக்கெழுவை நான் கண்டறிந்தால் இது நெகட்டிவ் டைம்ஸ் அடைப்புக்குறி இயக்கி நல்ல சார்பின் வகைக்கெழுவின் மேல் இயங்குவதாகும் தீர்வு பொதுவான உணர்வில் எனவே நான் இந்த உதாரணத்தைக் காட்ட விரும்பினால் எனது ஹெவிசைட் சார்பின் வகைக்கெழு டெல்டா சார்பு என்பதைக் காட்ட விரும்புகிறேன் எனவே அதை எவ்வாறு காண்பிப்பது நான் மீண்டும் அடைப்புக்குறி குறியீட்டைப் பயன்படுத்தியதை கவனிக்கவும் எனவே ஹெவிசைட் சார்பின் பலமான வகைக்கெழு ஒரு நல்ல சார்பின் மேல் பயன்படுத்தப்பட்டது எனவே இது பின்னர் முன்பு பயன்படுத்திய எனது வரையறையைப் பயன்படுத்துங்கள் இது சரியா மேலும் நிச்சயமாக ஹெவிசைட் சார்பு குறித்த எனது வரையறையைப் பயன்படுத்தி இது என ஆகிறது இப்போது இது பை என்பதின் வகைக்கெழு ஆகும் மற்றும் இது பை என்பதின் தொகையீடாகும் எனவே கிடைத்த இவையெல்லாம் பை ஆப் x ஐ கழித்தல் குறியுடன் 0 முதல் முடிவிலி வரை சாதாரண தொகையீடு மூலம் மதிப்பீடு செய்யப்பட்டதே ஆகும் பின்னர் இது 0 இல் பை க்கு சமம் என்று எனக்குத் தெரியும் இது மைனஸ் பை இல் மறைந்துவிடும் மற்றும் முடிவிலியில் 1 மறைந்துவிடும் ஏனெனில் பை நல்ல சார்பு எனவே பை ஆப் 0 என்பது ஒன்றும் இல்லை என்று எனக்கு நன்றாகத் தெரியும் ஆனால் பை மேல் இயக்கப்படும் டெல்டா சார்பு அதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே பை மீதான அடைப்புக்குறி எச் பிரைம் இன் செயலானது பை மீதான டெல்டாவின் நடவடிக்கை என நான் அறிவேன் இதன் பொருள் என்னவென்றால் h பிரைம் என்பது பொதுமைப்படுத்தப்பட்ட அர்த்தத்தில் டெல்டா ஆகும் சரியா நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு உதாரணம் உள்ளது கா லெம்மா 1 நல்ல சார்பின் FT லெம்மா 2 நல்ல சார்பின் FT ஒரு நல்ல சார்பு லெம்மா 3 பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பின் FT x ன் முழுமையான மதிப்பின் வகைக்கெழு இது x மடங்கு சைன் ஆப் x ன் வகைக்கெழு என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் இது உண்மையில் தான் என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் எனவே நம்முடைய பெருக்கல் விதியை இங்கே நன்கு பயன்படுத்தலாம் இங்கே சில எச்சரிக்கையுடன் பெருக்கல் விதி பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே இது x டைம்ஸ் d dx சைன் ஆப் x பிளஸ் சைன் ஆப் x dx dx என்பதற்கு சமமாகும் எனவே இது 1 மற்றும் எனது சைன் சார்பு என்பது 2 மடங்கு ஹெவிசைட் சார்பு மைனஸ் அலகு சார்பு என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் எனவே நான் x மடங்கு மற்றும் 2 மடங்கு ஹெவிசைட் சார்பின் வகைக்கெழு மைனஸ் அலகு சார்பின் வகைக்கெழு பிளஸ் சைன் ஆப் x மூலம் இவை அனைத்தும் பெறுகிறேன் இது 0 க்குச் செல்கிறது என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் தயவுசெய்து அதைச் சரிபார்க்கவும் இது ஒன்றும் இல்லை ஆனால் டெல்டா சார்பு சரியா எனவே எனக்கு இது 2δxsgn 2 என கிடைக்கிறது டெல்டா சார்பின் பண்பு மூலம் δx → 0 என எனக்குத் தெரியும் எனவே எனக்கு கிடைத்ததெல்லாம் |x| இன் வகைக்கெழு sgn சரியா இந்த விரிவுரையை பயனுள்ள சில லெம்மாக்களை முன்னிலைப்படுத்தி முடிக்கிறேன் முதல் லெம்மா நல்ல சார்புகளுக்கு ஃபோரியர் உருமாற்றம் உள்ளது பயனுள்ள மற்றொரு லெம்மா அல்லது முடிவு என்னவென்றால் நல்ல சார்பின் ஃபோரியர் உருமாற்றம் ஒரு நல்ல சார்பின் இந்த லெம்மாக்களை நான் ஏன் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் ஏனென்றால் சாதாரணமான சார்புகளின் ஃபோரியர் உருமாற்றங்களை நீங்கள் அவற்றை மதிப்பீடு செய்ய முடியாத இடங்களில் மதிப்பீடு செய்ய உங்களுக்கு உதவ வேண்டும் எனவே நல்ல சார்புகளின் அடிப்படையில் அவற்றைப் பிரதிநிதித்துவப்படுத்துங்கள் என்னுடைய ஒரு இறுதி முடிவு என்னவென்றால் நல்ல சார்பின் ஃபோரியர் உருமாற்றம் என்னிடம் இருந்தால் அதனுடன் தொடர்புடைய பொதுமைப்படுத்தப்பட்ட சார்பின் ஃபோரியர் உருமாற்றமும் இருக்கும் சரியா எனவே நல்ல சார்புக்கு ஃபோரியர் உருமாற்றம் இருப்பதை நீங்கள் காட்ட முடிந்தால் அதனுடன் தொடர்புடைய பொதுமைப்படுத்தப்பட்ட சார்புக்கும் இருக்கும் எனவே மிக்க நன்றி எனவே இந்த இடத்தில் இந்த விரிவுரையை முடிக்கிறேன்